வணக்கம் இன்று "Unweighted code" பற்றி பார்க்க இருக்கிறோம் நாம் ஏற்கனவே பைனரி கோட் எண்கள் பற்றி பார்த்தோம் அதில் எடையானது 1 2 3 4 8 16 என தசம புள்ளிக்கு முன்னேயும் 12 14 18 116 என தசம புள்ளிக்கு பிறகும் குறிக்கப்படும் மேலும் "Unweighted code" ன் தேவை பற்றி பார்ப்போம் மேலும் இதில் உள்ள இரண்டு முறையான "gray code" மற்றும் "excess 3 code" மற்றும் "ASCII Code" பற்றியும் பார்ப்போம் பைனரி கோட் பற்றி நினைவு கூர்வோம் 4 இலக்க எண்ணை எடுத்துக் கொண்டால் B3 B2 B1 B0 என குறிப்போம் இந்த சமன்பாடு தான் அதற்கு இணையான எண்களின் மதிப்பை குறிக்கிறது எந்த எண்ணின் அடித்தளம் ரேடிக்ஸ் மேலும் இது அதன் மதிப்பு ஆகும் இந்த 10 10 என்ற எண்ணை 8421 என்ற முறையில் அதாவது 20 என வரும் முறையை எடுத்துக் கொண்டால் முறையான முறையில் எவ்வாறு இதற்கு இணையான மதிப்பை அளிப்பது இதில் மதிப்பு 8 எனவும் இங்கு 2 எனவும் வருகிறது எனவே 8 கூட்டல் 2 10 என வரும் d 1d 2 d m dn x rn d1 x r1 d0 x r0 d 1 x r 1 d 2 x r 2 d m x r m மேலும் இது அடுத்த வகையான குறியீடு ஆகும் இதில் முந்தையதை போன்று rn r1 என இடத்திற்கேற்றவாறு r ன் அடுக்கை முறையாக கூட்டுவதை போன்ற முறை இல்லை எடுத்துக்காட்டாக 2421 குறியீடு எனில் முதல் இடத்திற்க்கான மதிப்பு 1 இரண்டாவது இடம் 2 மூன்றாவது இடம் 4 மேலும் நான்காவது இடம் 2 எனவே இது 2421 குறியீடு ஆகும் இதுவும் எடையுடைய குறியீடு தான் ஏனென்றால் இந்த மதிப்பு 2 ஆனால் அடுத்தது 2 ன் அடுக்கு 3 இல்லை இது போன்று 8421 குறியீட்டில் தான் வரும் மேலும் 1010 என்ற எண்ணிற்கு 2421 குறியீட்டில் என்ன வரும் என பார்ப்போம் மூன்றாவது இடத்தில் 1 உள்ளது இதன் மதிப்பு 2 அடுத்து 0 அடுத்து 2 அடுத்து 0 எனவே 2 கூட்டல் 2 4 என்பது தான் இதற்கு இணையான மதிப்பு 2421 முறையில் 1010 ஐ இவ்வாறு தான் குறிப்பிடுவோம் இதுதான் எடையுள்ள குறியீடு ஆகும் இப்போது இந்த எடையுள்ள குறியீட்டில் ஏற்படும் பிரச்சனை என்ன நாம் எடையற்ற குறியீட்டிற்கு செல்வதற்கான தேவை என்ன என்பதை பார்க்கலாம் இதில் உள்ள பிரச்சனை என்ன என பார்க்கலாம் எண்கள் 0 லிருந்து 1 லிருந்து 2 என மாறுகிறது இது 1 2 அடுத்து 3 4 என டெசிமல் முறையில் அடுத்தடுத்த எண்கள் வருகிறது 1 லிருந்து 2 ற்கு மாறும்போது இரண்டு இலக்கங்கள் மாறும் அதாவது 01 என்பது 10 ஆக மாறும் மேலும் 3 லிருந்து 4 ஆக மாற்றும் போது மூன்று இலக்கங்கள் மாறுகிறது 0 1 1 என்பது 1 0 0 ஆக மாறும் இவ்வாறாக 4 2 1 குறியீட்டு முறையில் மாற்றம் நடைபெறுகிறது இதில் உள்ள பிரச்சனை என்ன என பார்க்கலாம் ஒரு "Conveyer belt" ஐ எடுத்துக் கொள்வோம் இதில் ஒரு பொருள் உள்ளது இது வலதுபுறம் நோக்கி நகர்கிறது இது ஒவ்வொரு பிரிவாக நகர்கிறது ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு செயல் இந்த பொருளின் மேல் நடக்கிறது எனவே இந்த "Conveyer belt" இந்த வலது திசை மட்டுமே நகர வேண்டும் எனவே இந்த பிரிவின் பைனரி முறை எண்ணை இந்த கட்டுபாட்டு பகுதிக்கு செலுத்துவோம் இதன் மூலம் இது நகர்கிறது முதல் பிரிவில் 0 0 1 லிருந்து 0 1 0 என நகரும் என கட்டுபாட்டு பிரிவுக்கு நாம் சொல்ல வேண்டும் இப்போது 0 0 1 லிருந்து 0 1 0 ஆக மாறும்போது இரண்டு இலக்கங்கள் மாறுகிறது இவ்வாறு மாறும்போது ஒவ்வொரு இடத்திற்கான தாமதம் என்பது வெவ்வேறாக உள்ளதால் முதலில் உள்ள 1 என்பது 0 ஆக அடுத்த உள்ள 0 ஐ விட வேகமாக மாறுகிறது அடுத்து தான் 0 1 0 என கொஞ்சம் தாமதத்திற்கு அப்பால் மாறுகிறது இந்த தாமதத்தால் 0 0 1 ற்கு அடுத்து 0 0 0 என வரும் இதனால் பிரிவு 1 லிருந்து 0 ற்கு மாறுகிறது ஆனால் இது பிரிவு 0 லிருந்து பிரிவு 1 ற்கு தான் சென்றிருக்க வேண்டும் அதாவது "Conveyer belt" ஆனது எதிர்திசையில் நகர்கிறது அதனால் இது அவசர ஒலியை பிறப்பிக்கிறது இதனால் பிரச்சனை வருகிறது இது போன்ற அடுத்தடுத்த எண்கள் குறிப்பிட வேண்டிய நேரங்களில் 1 இலக்க மாறுபாடு மட்டும் கொண்ட "Gray code" ஐ நாம் தேர்ந்தெடுக்கிறோம் எனவே "Gray code" முறையில் இரண்டு அடுத்தடுத்த எண்களுக்கான இடைவெளி 1 ஆகும் எடுத்துக்காட்டாக இதில் முதல் எண் 0 அடுத்து 10 என வருகிறது இது பைனரி அமைப்பை போன்றே உள்ளது இது 1 2 3 4 5 6 7 8 9 10 என குறிக்கப்படுகிறது இப்போது இதற்கு இணையான "Gray code" முறை என்ன என பார்க்கலாம் இதில் 0 ற்கு 0 மேலும் 1 ற்கு 0 0 0 1 எனவே ஒரு இலக்கம் தான் மாறுகிறது பிரச்சனை எதுவும் இல்லை இங்கு 2 என பார்த்தால் 10 என வரும் இதில் இரண்டு இலக்கங்கள் மாறும் அடுத்து 10 லிருந்து 11 இதில் ஒரு இலக்கம் தான் மாறுகிறது எனவே பொதுப்படையாக ஒரு பைனரி எண்ணை "Gray code" ஆக மாற்ற ஏதேனும் வழிமுறை உள்ளதா என பார்க்கலாம் இதன் ஒரு வழிமுறை தான் பிரதிப்பலிப்பு முறை ஆகும் இது எவ்வாறு நடைபெறுகிறது என பார்ப்போம் 0 1 ற்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதில் 0 மற்றும் 1 ஐ எவ்வாறு பைனரி மற்றும் Gray முறையில் எழுதுவது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கு 0 1 என உள்ளது இதில் கண்ணாடி உள்ளது எனக் கொண்டால் இது 1 0 ஆக பிரதிபலிக்கிறது அடுத்து அதிக இலக்கங்கள் தேவைப்படுகிறது ஏனென்றால் நாம் எண்ணிக்கையை அதிகப் படுத்துகிறோம் இங்கு 00 01 11 மற்றும் 10 முறையே 0 1 2 3 ஐ குறிக்கிறோம் எனவே முதல் 4 எண்களை குறிப்பிட முடிந்தது அடுத்த 4 எண்களை எவ்வாறு குறிப்பது மறுபடியும் இதே முறை இப்போது 00 01 11 10 ஐ எடுத்துக் கொண்டால் 10 ஐ 11 எனவும் 01 ஐ 00 எனவும் எழுத வேண்டும் கடைசியாக 0 மற்றும் 1 சேர்க்க வேண்டும் இவ்வாறாக மூன்றாவதாக இலக்கத்தை சேர்க்கிறோம் இதே போல் 8 வரிசையாக எண்களை உருவாக்கலாம் இதே போல் அடுத்த 8 எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன 100 என்பது 101 என மாறுகிறது 4 ஆவது இலக்கமாக முதல் பிரிவில் 0 சேர்க்கப்படுகிறது எனவே அடுத்தடுத்த எண்கள் கிடைக்கிறது இவ்வாறாக Gray code ஐ பெற முடியும் இது Gray code ஐ பெறுவதற்கான ஒரு வழிமுறை ஆகும் Gray code ல் பத்து என்பது 1010 ஐ 1111 என மாறுவது ஆகும் மேலும் இது எடையுடைய குறியீடு இல்லை இதற்கு நீங்கள் 8421 அல்லது 2421 என்று எடையை குறியீடு செய்தால் அது இதற்கு பொருந்தாது இதில் உள்ள நன்மை யாதெனில் அடுத்தடுத்த எண்களுக்கான இடைவெளி 1 ஆகும் அதேபோல ஒரு எண்ணை மற்றொரு எண்ணாக மாற்றும் போது ஒவ்வொரு இலக்கமும் வெவ்வேறு தாமதத்தை எடுத்துக் கொள்வதில்லை இப்போது உள்ளீடு பைனரியாகவும் வெளியீடு Gray code ஆக இருக்கும்போது எவ்வாறு இதை வடிவமைப்பது என பார்ப்போம் இதற்கு Gray code ஐ பைனரியாக மாற்றுவது சில பயன்பாட்டில் முக்கியம் இதற்கு இடையில் உள்ள உறவுமுறை என்ன என்பதை பார்த்தால் கடைசி இலக்கமான nth இலக்கமும் Bn ம் ஒரே மாதிரிதான் உள்ளது Gn Bn Gi Bi1 ⊕ Bi for i n இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக் கொண்டால் 4 ஆவது இலக்கமான G3 யும் B3 யும் ஒரே மாதிரி உள்ளது Gi என்பது Bi1 ஐ B உடன் XOR செய்யும் போது கிடைக்கிறது எனவே B3 நேரடியாக G3 யிலிருந்து கிடைக்கிறது G2 ஆனது B3 ஐ B2 யுடன் XOR செய்யும் போது கிடைக்கிறது அடுத்து G1 ஆனது B2 ஐ B1 உடன் XOR செய்யும் போது கிடைக்கும் அடுத்து B1 ஐ B0 உடன் XOR செய்யும் போது G0 கிடைக்கும் எனவே நாம் ஒரு XOR கேட்டுகளின் தொகுப்பை வைத்து இதைப் பெற முடியும் இது வேலை செய்கிறதா என பார்க்கலாம் அனைத்தும் 0 ஆக உள்ளது எனவே வெளியீடு 0000 அதாவது 0 ஐ 0 உடன் XOR செய்யும் போது வெளியீடாக 0 கிடைக்கிறது அடுத்து 0 0 0 1 இதில் 0 0 ற்கு 0 அடுத்து 0 ஐ 0 உடன் XOR செய்யும் போது 0 அடுத்த 0 ஐ 1 உடன் XOR செய்யும் போது 1 எனவே அடுத்து 0 0 1 0 ல் 0 0 1 0 வே கிடைக்கிறதா என பார்க்கலாம் முதல் 0 நேரடியாக கிடைக்கிறது அடுத்து 0 மற்றொரு 0 உடன் OR செய்யப்படும் போது 0 கிடைக்கிறது அடுத்து 01 ல் 1மற்றும் 0 ஆனது மற்றொரு 1 உடன் XOR செய்யப்படும் போது வெளியீடு 1 ஆகும் இவ்வாறு இந்த மின்சுற்று செயல்படுகிறது இப்போது Gray code ஐ பைனரியாக மாற்றுவது பற்றி பார்ப்போம் இது முந்தைய செயலுக்கு மாற்றாக அமைகிறது G3 நேரடியாக B3 ஆக மாறுகிறது B2 என்பது G3 ஐ G2 உடன் XOR செய்யும் போது கிடைக்கும் B1 என்பது G1 ஐ B2 உடன் XOR செய்யும் போது கிடைக்கும் B0 என்பது B1 ஐ G0 உடன் XOR செய்யும் போதும் கிடைக்கின்றது இதை வடிவமைக்கும் போது நமக்கு Gray code ஐ பைனரி குறியீடாக மாற்ற முடியும் Bn Gn Bi Bi1 ⊕ Gi for i n அடுத்ததாக "Excess - 3" குறியீடு பற்றி பார்ப்போம் இங்கு பைனரி coded டெசிமல் முறையில் 0 முதல் 9 வரையிலான எண்களை 0 0 0 0 லிருந்து 1 0 0 1 வரை 10 எண்களை வரிசைப்படுத்தியிருக்கிறோம் எனவே Excess - 3 முறையில் 0 முதல் 9 வரை உள்ள எண்களை 0 0 1 1 முதல் 1 1 0 0 வரை என எழுதலாம் எந்த பைனரி எண்ணாக இருந்தாலும் அதனுடன் 0 0 1 1 ஐ கூட்டும் போது அது Excess - 3 குறியீடாக மாறுகிறது ஏன் இவ்வாறு செய்கிறோம் இதன் பயன் என்ன என்பதை பிறகு பார்ப்போம் முதலில் இதை எவ்வாறு குறியீடு செய்வது என பார்க்க வேண்டும் 5 3 என்ற எண்ணை BCD முறையில் 0 1 0 1 என்பது 5 யும் 0 0 1 1 என்பதை 3 யும் குறிக்குமாறு எழுதாலாம் ஆனால் Excess - 3 முறையில் 5 என்பது 1 0 0 0 என்றும் 3 என்பது 0 1 1 0 என்றும் 5 3 என எழுதப்படும் இதே போல் 6 9 என்ற எண்ணை 6 என்பதை 1 0 0 1 எனவும் 9 என்பதை 1 1 0 0 எனவும் எழுத வேண்டும் இதே மாதிரியான எடுத்துக்காட்டுகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக 487 என்ற எண்ணை 4 இல் 0 1 1 1 எனவும் 8 - 1 0 1 1 எனவும் 7 - 1 0 1 0 எனவும் Excess - 3 முறையில் எழுத வேண்டும் இவ்வாறாக எண்கள் குறியீடு செய்யப் படுகிறது இதை வடிவமைக்கும் போது இதன் பயன்பாடு குறித்தும் பார்க்கலாம் அடுத்து ஒரு முறையிலிருந்து அடுத்த முறைக்கு எவ்வாறு மாற்றுவது என்பது பற்றி பார்ப்போம் ஒரு முறையில் Excess - 3 குறியீட்டை X3 X2 X1 X0 என எடுத்துக்கொண்டு இதற்கான உண்மை அட்டவணையை B3 B2 B1 B0 கொண்டு உருவாக்க வேண்டும் இதில் 10 முதல் 15 வரை உள்ள எண்கள் இடம் பெறாது எனவே 1 0 1 0 முதல் 1 1 1 1 வரை உள்ள எண்களுக்கு "don't care" இட வேண்டும் இதைப் பற்றி கவலை கொள்ள தேவையில்லை இதோடு "Karnaugh Map" "Boolean Algebra" பயன்படுத்தி X3X2 X1 X0 ஐ B3 B2 B1 B0 ன் அமைப்புகளாக வடிவமைக்க வேண்டும் இது ஒரு வழி ஆகும் அடுத்த முறை யாதெனில் 4 இலக்க கூட்டலை பயன்படுத்தி இதைப் பெறுவது இதில் எதிர்மறையையும் அதாவது Excess - 3 யிலிருந்து பைனரியாகவும் மாற்ற முடியும் இவ்வாறு மாற்ற B3 ஐ X3 X2 X1 X0 ன் அமைப்புகளாக மாற்ற வேண்டும் அல்லது கழித்தல் செயலி கொண்டு 0 0 1 1 ஐ Excess - 3 யிலிருந்து கழிக்க வேண்டும் இப்போது பைனரி முறை குறியீடு கிடைக்கும் Excess - 3 குறியீட்டின் பயனை நாம் இங்கு பார்க்க முடியும் இது BCD முறையை விட எவ்வாறு எளிதாக உள்ளது என்பதை இங்கு காணலாம் இதில் எவ்வாறு எண்களின் செயல் புரிவது என பார்க்கலாம் நீங்கள் இரு எண்களை கூட்டுகிறீர்கள் அதில் கேரி உருவாவதில்லை எனில் இது எவ்வாறு அமையும் என பார்க்க இருக்கிறோம் 5 மற்றும் 2 என்ற இரு எண்களைப் பார்க்கலாம் 5 என்பதை 1 0 0 0 என்றும் 2 என்பதை 0 1 0 1 எனவும் Excess - 3 முறையில் 3 ஐ கூட்டிப் பெறலாம் இந்த இரண்டையும் கூட்டும்போது 1 என்பது 0 உடனும் 0 என்பது 1 உடனும் கூட்டப்படுகிறது எனவே எந்த கேரியும் உருவாவதில்லை இதில் கிடைத்த விடை 1101 என உள்ளது இது ஒரு மதிப்பு மிக்க Excess - 3 முறை எண் ஆகும் அதாவது இதில் கேரி உருவாகவில்லை இதில் அதிகமாக இரண்டு 3 கள் உள்ளன எனவே உங்களுக்கு Excess 6 ஆக விடை கிடைக்கிறது 0011 மற்றும் 0011 கிடைக்கிறது ஆனால் நமக்கு Excess - 3முறையில் தான் விடை கிடைக்க வேண்டும் எனவே கிடைத்த XS - 6 லிருந்து 3 ஐ கழிக்க வேண்டும் எனவே 1 1 0 1 லிருந்து 3 ஐ கழித்தால் 1 0 1 0 கிடைக்கிறது இந்த 1 0 1 0 என்பது XS3 முறையில் 7 ஆகும் எனவே கேரி உருவாகவில்லை எனில் கிடைக்கும் விடை XS6 முறையில் கிடைக்கும் அதிலிருந்து 3 ஐ கழித்தால் XS3 முறை விடை கிடைக்கிறது கேரி எதுவரை உருவாகாது என பார்த்தால் 1111 வரை உருவாகாது இது XS3 என எடுத்துக் கொண்டால் இதன் பைனரி மதிப்பு 1001 இதன் டெசிமல் 9 அதாவது XS3ல் 1100 எனவே 9 ற்கு அதிகமாக விடை கிடைக்கும் போது 1111 ஐ விட அதிகமாக செல்கிறது எனவே கேரி உருவாகிறது எனவே BCD ல் 9 ஐ விட அதிகமாகும் போது கேரி உருவாகும் கேரி உருவாகும் அடுத்த எடுத்துக்காட்டைப் பார்க்கலாம் 5 மற்றும் 7 எனவே 12 5 என்பது 1000 7 என்பது 1010 எனவே விடை 1 மற்றும் 0010 என கிடைக்கிறது இதில் விடை 0010 என கிடைக்கிறது Excess - 3 குறியீட்டில் இதனுடன் 3 ஐ கூட்ட வேண்டும் எனவே விடை 0101 என கிடைக்கிறது மீதி இருக்கும் 1 இதனுடன் இன்னொரு BCD ஆடர் இணைக்கப்படுமானால் இந்த கேரியை அந்த இலக்கங்களுடன் கூட்ட வேண்டும் இதுதான் கடைசி இலக்கமெனில் இதை 4 வது இலக்கமாக சேர்க்க வேண்டும் அதாவது இதனுடன் 3 ஐக் கூட்டுகிறோம் அதாவது Excess - 3 முறையில் 1 ஐ குறிப்பிடுகிறோம் அதாவது 0100 என வருகிறது இவ்வாறு இதைக் குறிப்பிடலாம் இதில் ஒரு பகுதியில் 3 ஐக் கூட்டுகிறோம் மற்றொரு பகுதியில் 3 ஐக் கழிக்கிறோம் கேரி இருக்கிறதா இல்லையா என்பதைப் பொருத்து 3 ஐக் கூட்டுவதா இல்லை கழிப்பதா என முடிவெடுக்க வேண்டும் இது BCD போலவே Excess - 3 முறையிலும் கூட்டல் கழித்தல் செயலை புரிகிறது அடுத்ததாக இரண்டு இலக்கம் கொண்ட 2 எண்களை எவ்வாறு கூட்டுவது என பார்ப்போம் இதில் 25 என்பது 57 உடன் கூட்டப்படுகிறது இதில் 2 5 மற்றும் 5 7 Excess - 3 முறையில் குறிப்பிடப்படுகிறது இதைக் கூட்டும்போது கேரி 1 என உருவாகிறது இந்த விடையுடன் 3 ஐக் கூட்ட வேண்டும் எனவே இங்கு 0101 என்ற விடை உருவாகிறது இதில் 0101 என்பது 2 ன் டெசிமல் எண் ஆகும் இதனுடன் கேரி மற்றும் 1110 ஐ கூட்டும் போது கேரி உருவாவதில்லை எனவே கேரி உருவாகவில்லை என்பதால் 3 ஐ க் கழிக்க வேண்டும் இதன் விடை 1011 இதில் 1011 என்பது 8 என்ற டெசிமல் எண் ஆகும் எனவே கடைசி விடை 82 ஆகும் இது XS - 3 கூட்டல் செயலி ஆகும் இதில் நாம் பார்த்த கடைசி எடுத்துக்காட்டு இடதுபுறம் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு 7483 IC உள்ளது இது அதன் உள்ளீட்டு பகுதி ஆகும் இதில் கேரி உருவானால் இங்கு 0 என வரும் அடுத்து 11 இதனுடன் கூட்டப்படுகிறது இது கேரி அடுத்த நிலைக்கு கொடுப்பதற்காக உள்ளது இதில் 0 1 0 0 என குறிப்பிடப்படுகிறது கேரி உருவாகவில்லையெனில் என்ன நடக்கும் இங்கு 1 1 0 1 இதில் 1 1 0 1 என்பது 0 0 1 1 ன் 2's காம்பிளிமெண்ட் அதாவது 0 0 1 1 ன் 1's கம்பிளிமெண்ட் 1 1 0 0 இதனுடன் 1 ஐக் கூட்டும் போது 1 1 0 1 எனக் கிடைக்கிறது இதில் கேரி இன் என்ற உள்ளீடு தேவை இல்லை எனவே 2's காம்பிளிமெண்ட் கூட்டல் என்பது கழித்தலுக்கு சமம் இவ்வாறாக நாம் எளிமையாக XS - 3 கூட்டல் செயலியை வடிவமைக்க முடியும் அடுத்ததாக XS - 3கழித்தல் செயலி பற்றி பார்ப்போம் இதில் அனைத்து இலக்கங்களுக்கும் எதிர்மறை செய்தாலே 9's கம்பிளிமெண்ட் கிடைத்துவிடும் 10's கம்பிளிமெண்ட் முறையில் 9's கம்பிளிமெண்ட் உருவாக்க தனி மின்சுற்றை உருவாக்கி இருந்தோம் ஆனால் இங்கு இலக்கங்களை எதிர்மறை செய்தாலே போதும் தானாக 9's கம்பிளிமெண்ட் கிடைத்துவிடும் 9's கம்பிளிமெண்ட் முறையில் கழித்தல் செயல் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இதில் 9's கம்பிளிமெண்ட் 2 ற்கு கண்டுபிடிக்கிறோம் 0101 என்பது XS 3 முறை மேலும் 0010 என்பது பைனரி முறையில் 3 ஆகும் 9's கம்பிளிமெண்ட் முறையில் 9 கழித்தல் 2 விடை 7 என்பது 2 ற்கான 9's கம்பிளிமெண்ட் ஆகும் நமக்கு 9's கம்பிளிமெண்ட் முறை கழித்தல் என்பது ஏற்கனவே தெரியும் கழிக்கப்படவேண்டிய எண்ணிற்கு 9'ஸ் கம்பிளிமெண்ட் எடுத்து கூட்டினால் கேரி இருந்தால் அதைக் கூட்ட வேண்டும் கேரி இல்லையெனில் விடை எதிர்மறையாக இருக்கும் அதனால் 3 ஐக் கழிக்க வேண்டும் மேலும் இந்த இலக்கங்களுக்கு எதிர்மறை கண்டுபிடித்தால் விடை கிடைக்கும் இதைப் பயன்படுத்தி இதற்கான மின்சுற்றை வடிவமைக்கலாம் கழித்தல் செயலுக்கான மின்சுற்று இவ்வாறு வடிவமைக்கப்படும் இங்கு எதிர்மறை எடுக்க வேண்டும் இங்கு கேரி இல்லை என்றால் விடை எதிர்மறை ஆகும் கழித்தல் செய்யப்படுகிறது மேலும் இதற்கு எதிர்மறை எடுக்க வேண்டும் அப்போதுதான் கடைசி விடை கிடைக்கிறது மற்ற மின்சுற்றுடன் ஒப்பிடும்போது 10's கம்பிளிமெண்ட் போன்றதுடன் XS 3 என்பது மிகவும் பயனுள்ள சுற்று ஆகும் இறுதியாக ASCII முறை குறியீடு பற்றி பார்ப்போம் நாம் கணிப்பொறியுடன் அல்லது பிரண்டருடன் தகவல் பரிமாற்றம் செய்ய கட்டுபாட்டு கட்டளைகளை பிறப்பிக்க ASCII முறை குறியீடு உதவுகிறது இதன் முழு வடிவம் "American Standard Code For Information" என்பதாகும் EBCDIC என்பது Extented Binary Coded Decimal Interchange Code என்பதாகும் இது IBM நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது ஆனால் ASCII முறை குறியீடு தான் பெரிதளவு பயன்படுத்தப்படுகிறது இது 7 இலக்க குறியீடு ஆகும் அதனால் இதில் 128 சாத்தியக்கூறுகள் உள்ளன இது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது என பார்க்கலாம் நாம் A என உள்ளீடு செய்யும் போது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் X6 X5 X4 ஆகியவையும் X3 X2 X1 ஆகியவையும் குறிக்கப்பட்டுள்ளது இங்கு 100 மற்றும் இந்த வரிசையில் 0001 என அமைந்தால் அது A ஆகும் அடுத்து a எவ்வாறு குறிக்கப்படும் என பார்ப்போம் இந்த இரண்டு எழுத்துகளிடையே ஒரே ஒரு 0 மட்டும் 1 என மாறுகிறது அதாவது 110 என இருப்பது 100 என மாறுகிறது மற்ற இலக்கங்கள் அனைத்தும் ஒரே போல் தான் உள்ளது இதே போல் B க்கும் b க்கும் இடையில் 6 வது இலக்கம் மட்டும் தான் மாறுகிறது அடுத்து 0 என்பது எவ்வாறு குறிக்கப்படுகிறது என பார்க்கலாம் இது 011 மற்றும் நான்கு பூஜ்ஜியங்கள் என குறிப்பிடப்படும் 1 என்பதை குறிக்க 011 மற்றும் மூன்று பூஜ்ஜியம் மற்றும் 1 இதேபோல் Enter பொத்தான் நாம் உள்ளீடாக கொடுக்கும் போது 0001101 என்ற குறியீடு செயல்படுகிறது இதேபோல் 128 சாத்தியக்கூறுகள் கொடுக்கபாட்டுள்ளன இது அனைத்துமே தட்டச்சு செய்யப்படும் எழுத்துக்கள் ஆகும் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் BCD அமைப்பில் அடுத்தடுத்து எண்களுக்கான குறியீட்டில் ஒன்றுக்கு மேற்ப்பட்ட இலக்கங்கள் மாறுவது பிரச்சனையாக உள்ளது இதில் ஒரு இலக்கம் மற்ற இலக்கத்தைக் காட்டிலும் மெதுவாக மாறுவதால் பிரச்சனை ஏற்படுகிறது அதனால் Gray code பற்றியும் Gray code ஐ எவ்வாறு பைனரியாக மாற்றுவது என்பது பற்றியும் பார்த்தோம் இதை EX - OR கேட்டு பயன்படுத்தி எவ்வாறு மாற்றுவது என்பது பற்றியும் பார்த்தோம் Excess - 3 முறை குறியீடு என்பது 0011 ஐ BCD எண்ணுடன் கூட்டுவது ஆகும் Excess - 3 கூட்டல் மற்றும் கழித்தல் மேலும் BCD கூட்டல் கழித்தலை விட எளிதாக உள்ளது என்பது பற்றியும் பார்த்தோம் இதில் 0011 ஐ பயன்படுத்தி எவ்வாறு கூட்டல் மற்றும் கழித்தல் பண்ணுவது எனப் பார்த்தோம் ASCII Code என்பது 7 இலக்க கட்டளை குறியீடுகளாகவும் தட்டச்சு எழுத்துக்களாகவும் செயல்படுகிறது எனவும் பார்த்தோம்